எனவே ரெசோனன்ஸ் க்கு சிறிய கோட்பாடுகள் அதை நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஒரு எளிய உதாரணத்தை எடுப்போம் எனவே இது ஒரு எளிய தொடர் ஆர் சி சர்க்யூட் வழங்கப்படுகிறது இது 320 ஃபாரட் இந்த உடனடி போலாரிட்டி யை விரும்பினால் எடுக்கலாம் மேலும் இந்த வோல்ட்டேஜ் 0 85 வோல்ட் ஆகும் எனவேஅதில் எழுதப்பட்டுள்ள ஆர் சி சர்க்யூட் இது நாம் செய்ய வேண்டியது ஆகும் எனவே இது உதாரணம் L ஆகும் இது Q 50 மற்றும் f0 175 கிலோ ஹெர்ட்ஸ் எனில் ரெசோனன்ஸ் க்கு நாம் அழைக்கும் எல் மதிப்பை தீர்மானிக்க வேண்டும் சர்க்யூட் மின்சாரம் கெபாசிட்டர் முழுவதும் வோல்ட்டேஜ் மற்றும் சர்க்யூட் பேண்ட்வித் ஆகியவற்றைக் கண்டறியவும் எனவே இதுதான் கேள்வி இது சர்க்யூட் இவை எல்லாவற்றையும் நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே முதலில் நமக்குத் தெரியும் ரெசோனன்ஸ் பிரிக்வேன்சி f012π √LC எனவே f0 க்கு 175 கிலோ ஹெர்ட்ஸ் வழங்கப்படுகிறது எனவே இது 175 10312 π c√ என நாம் சி என்று அழைக்கப்படுவதற்கு 320 உச்ச ஃபாரட் 320 10 12 எல் வழங்கப்படுகிறது அதில் இருந்து எல் 2 58 மில்லி ஹென்றி கிடைக்கும் இப்போது XLLω என்று நமக்குத் தெரியும் எனவே எல் அதை 2 58 10 3 பெற்றுள்ளோம் இது ஹென்றி 2π f0 175 103 ஹெர்ட்ஸில் உள்ளது அதாவது XLLω அதாவது Ω எனவே இது 2840 Ω ஆகும் எனவே குவாலிட்டி பேக்டர் Q ω0 L R எனவே 0 என்று அழைக்கிறோம் அதாவது R 0 L Q எனவே இங்கே இந்த மதிப்புகள் அனைத்தையும் மாற்றவும் எனவே R 56 8 Ω கிடைக்கும் எனவே இந்த வழியில் உண்மையில் எல் நமக்கு கிடைத்தது 2 58 மில்லி ஹென்றி F0 க்கு இது வழங்கப்பட்டால் 2π f0 ஒன்று இருக்கிறது ஒரு திருத்தம் உள்ளது இங்கே அது ω0 ω0 2π f0 ஒரு 2π இல்லை என்று நினைக்கிறேன் இந்த பதிலைச் சரிபார்க்கவும் இந்த பதில் சரியானது என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை இதை நான் தவறவிட்டேன் அது ω0 ஆக இருக்கும் எனவே Q 50 கொடுக்கப்பட்டுள்ளது R ω0 L இது இது சரியானது என்று நம்புகிறேன் எனவே அடுத்து இந்த ஒரு ஆர் கிடைத்துவிட்டது ரெசோனன்ஸ் சர்க்யூட்ன் இம்பிடான்ஸ் என்னவென்றால் ரெசோனன்ஸ்ல் எக்ஸ்எல் எக்ஸ்சியில் எனவே இசட் ஆர் இது 56 8 is ஆகும் எனவே I 0VR எனவே வி க்கு 0 85 வோல்ட் ஆர் எனவே 14 96 மில்லி ஆம்பியர் எனவே VC I 0 ω0 C எனவே வகுத்தல் R பெருக்கல் R செய்ய R I 0 ω0 C R இதன் பொருள் VC Q V எனவே இதன் பொருள் என்னவென்றால் R I 0 V மற்றும் 1 ω0 C R Q என்று தெரிந்தால் அது Q V ஆக இருக்கும் எனவே கெபாசிட்டர் முழுவதும் வோல்ட்டேஜ் 50 0 85 ஆக இருக்கும் இதன் பொருள் V 0 85 வோல்ட் மற்றும் Q 50 எனவே 42 5 வோல்ட் மற்றும் பேண்ட்வித் ω2 ω 1 அல்லது இது ரேடியன் வினாடி அல்லது ஹெர்ட்ஸில் f 2 f 1 ஆகும் எனவே இந்த Q ω0 ω2 ω 1 f0 f 2 f 1 f0 பேண்ட்வித் என்று எழுதலாம் எனவே பேண்ட்வித் f0 Q F0 ஐப் பொறுத்தவரை அது ஹெர்ட்ஸில் உள்ளது எனவே 175 103 Q 50 எனவே பேண்ட்வித் 3 5 கிலோஹெர்ட்ஸ் என்று கூறலாம் இப்போது எடுத்துக்காட்டு 2 எனவே இது எளிமையான எடுத்துக்காட்டு விஷயம் என்னவென்றால் நான் இங்கு சொன்னது இதுதான் 56 8 சரிபார்க்கவும் எனவே இது அடுத்தது படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்க்கு ஆர் 1 க்கு 0 5 Ω ஆர் 2 1 5 and மற்றும் ஆர் 3 0 5 Ω சி 1 6 மைக்ரோஃபாரட் மற்றும் சி 2 12 மைக்ரோஃபாரட் எல் 1 25 மில்லி ஹென்றி மற்றும் எல் 2 15 மில்லி ஹென்றி எனவே முதலில் ரெசோனன்ஸ்ன் பிரிக்வேன்சியை தீர்மானிக்கவும் இரண்டாவது ஒன்று முழு சர்க்யூட்களின் Q மற்றும் coiL1 இன் 3 Q மற்றும் coiL2 இன் Q தனித்தனியாக தீர்மானிக்கவும் எனவே இது எனது தொடர் சர்க்யூட் இது எதிர்ப்பு 0 5 Ω வழங்கப்படுகிறது இது coiL1 அதன் எதிர்ப்பு 0 5 Ω இண்டக்டன்ஸ் 25 மில்லி ஹென்றி இந்த இரண்டு கெபாசிட்டர்களும் தொடர் 6 மைக்ரோஃபாரட் மற்றும் 12 மைக்ரோஃபாரட்களில் உள்ளன இது coiL2 எதிர்ப்பு 1 5 Ω மற்றும் இண்டக்டன்ஸ் 15 மில்லி ஹென்றி இதுதான் பிரச்சனை எனவே இப்போது கேள்வி சர்க்யூட் இம்பிடன்ஸ் ஆகும் எனவே எல் இது 25 மில்லி ஹென்றி மற்றும் 15 மில்லி ஹென்றி அழைக்கப்படும் மொத்த சமமான L கண்டுபிடிக்க எனவே இது 25 15 என்றால் 40 மில்லி ஹென்றி இந்த இரண்டு கெபாசிட்டர் ம் தொடரில் உள்ளன அதாவது ரெசிஸ்டன்ஸ் தொடரை இணையாகப் பெறுவதற்கு இது சமம் எனவே இது 6 126 12 ஆக இருக்கும் எனவே இது 4 மைக்ரோஃபரடாக இருக்கும் எனவே சி 6 126 12 4 மைக்ரோ ஃபராட் பின்னர் R f012π √L C இது 1 2π 40 மில்லி ஹென்றி என்று நமக்குத் தெரியும் எனவே பவர் க்கு 40 10 3 4 10 6 கெபாசிட்டர் 4 மைக்ரோ ஃபாரட் எனவே இவை உண்மையில் 104 8π ஹெர்ட்ஸ் அல்லது ω0 2 5 103 ரேடியன்வினாடிக்கு எஃப் 0 10 கிடைக்கும் ஹெர்ட்ஸ் அல்லது ரேடியன்வினாடிக்கு இருக்கும் எனவே இப்போது முழு சர்க்யூட்களின் Q இது Lω0 R ஆக இருக்கும் எனவே எல் இந்த விஷயத்தை அழைப்போம் இது எல் க்கு எல் 40 10 3 முழு சர்க்யூட் ஆகும் இது சரியானது 2 5 10 3 ரேடியன் வினாடிக்கு உண்மையில் இது 40 40 ஆக மாறும் எனவே இது இல்லை இது எனது வகுப்புக் குறிப்பு எனவே எல்லா திருத்தங்களும் நான் இங்கு ஸ்கேன் செய்துள்ளேன் எனவே இது 40 ஆகும் எனவே இது சரியானது எனவே இது கடினம் அல்ல இது உண்மையில் 40 ஆகும் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது சரியானது எனவே முழு சர்க்யூட்களின் Q 40 ஆகும் எனவே அதை அழிக்கிறேன் எனவே coiL1 இன் Q இது L1 ω0 R 1 என்பது coiL0 க்கு 2 5 10 ஆகும் இது ω0 2 5 103 ரேடியன்வினாடிக்கு ω0 என்று அழைக்கப்படுகிறது மற்றும் எல் 1 இது ஒரு எல் 1 இங்கே எல் 1 உண்மையில் இது ஒரு 25 மில்லி ஹென்றி இது எல் 1 2 5 அல்ல 25 ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இந்த பதில் 12 5 ஆகும் இது உண்மையில் 125 ஆக இருக்கும் எனவே சரிபார்க்கவும் அதை பாதியாக மாற்ற அனுமதிக்கிறேன் எனவே இது 25 ஆகும் எனவே இது ரத்து செய்யப்பட்டது இது 2 5 ஆகும் எனவே பதில் 125 ஆக இருக்கும் எனவே இது 12 5 அல்ல ஏனென்றால் இது 25 மில்லி ஹென்றி நான் தவறாக எடுத்துக் கொண்டேன் இது எனது வகுப்பு குறிப்பு இது உண்மையில் சரி செய்யப்பட்டது எனவே இதேபோல் L2 ω0 எல் 2 15 மில்லி ஹென்றி அது15 10 3 ஆகும் அது ω2 5 103 ஆர் 2 1 5 ஆக இருக்கும் அதைக் கணக்கிட்டால் அது 25 ஆக இருக்கும் எனவே தயவுசெய்து இந்த 2களையும் சரிபார்க்கவும் சிறிது சிறிதாக இது கணக்கீடாக இருக்கும் இவை மூன்றும் தயவுசெய்து அதைச் செய்யுங்கள் எல்லா கணக்கீடுகளும் சரியானவை என்பதைப் பாருங்கள் எனவே பேண்ட்வித் நாம் அதை கணக்கீடு செய்துள்ளோம் என்பது பேண்ட்வித் f0 Q எனவே f0 1048π ஹெர்ட்ஸ பெற்றுள்ளோம் எனவே இங்கே இது 1048 π ஆகும் மேலும் Q 40 ஆகும் நமக்கு கிடைத்த இந்த Q 40 ஆகும் எனவே தோராயமாக செய்தால் அது 10 ஹெர்ட்ஸாக மாறும் எனவே இது பேண்ட்வித் இது 125 அல்ல இது 40 ஆகும் எனவே இது சுமார் 10 ஹெர்ட்ஸாக இருக்கும் எனவே மற்றொறு உதாரணம் 3 5 Ω ரெஸிஸ்டர் கொண்ட ஒரு காயில் 50 மைக்ரோ ஃபாரட் கெபாசிட்டர் உடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது சர்க்யூட் 100 ஹெர்ட்ஸில் ரெசோனன்ஸ்ல் உள்ளது அதாவது f0100 ஹெர்ட்ஸ் a காயிலின் தூண்டலைத் தீர்மானித்தல் b 200 வோல்ட் 100 ஹெர்ட்ஸ் மூலத்தில் சர்க்யூட் இணைக்கப்பட்டிருந்தால் காயிலுக்கு வழங்கப்படும் பவர் யை தீர்மானிக்கவும் மற்றும் c இப்போது கடைசி ஒன்று கெபாசிட்டர் மற்றும் சுருள் முழுவதும் வோல்ட்டேஜ் மற்றும் d என்பது சர்க்யூட் இன் பேண்ட்வித் இதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வீடியோ விரிவுரையைப் படிக்கும்போது முதலில் அதைக் கவனியுங்கள் பின்னர் தீர்க்கவும் எனவே சர்க்யூட் மிகவும் எளிமையான விஷயம் எனவே ரெசோனன்ஸ்ல் ω0 1 √L C எனவே 2π f01√L C எனவே f0 க்கு 100 ஹெர்ட்ஸ் வழங்கப்படுகிறது C க்கு 50 மைக்ரோ ஃபாரட் வழங்கப்படுகிறது எனவே 50 10 6 ஃபாரட் மற்றும் அது எல் எனவே எல் எனவே மின்சாரம் அதிகபட்சம் 2005 எனவே மின்சாரம் 40 ஆம்பியர் ஆகும் இப்போது I2 R இல் எனர்ஜி டெசிபெட் இருக்கும் எனவே 40 2 5 8000 Watts8 kilo watt எனவே கெபாசிட்டர் வோல்ட்டேஜ் மெக்னிட்யூடு I XC I என்பது 40 ஆம்பியர் மற்றும் XC1ω C C 50 மைக்ரோ ஃபாரட் எனவே 50 10 6 ஃபாரட் 2π 100 எனவே இது 8000 2π வோல்ட் வருகிறது தோராயமாக இது 1273 2 வோல்ட் ஆகும் எனவே R j Lω காயிலின் இம்பிடான்ஸ் இது 5 j L என்பது 50 10 3 2π 100 ஆகும் எனவே இது 5 j 31 4 is ஆகும் எனவே VLI Z ஆகவே இது நமக்கு கிடைத்த மின்சாரம் 40 ஆகும் இந்த jth மெக்னிட்யூடு 1256 வோல்ட் பெறும் இதை நாம் கோணமாக அழைப்பது இங்கே எழுதப்படவில்லை எனவே நம் ஆர்வம் மக்னிடியூட் மட்டுமே எனவே இது உண்மையில் 40 ஆல் பெருக்கப்படும் அதை சரிபார்க்கவும் √5 2 31 4 2 எது வந்தாலும் சரிபார்க்கவும் அது 1256 வோல்ட் இருக்கும் இங்கே எழுதப்பட்ட மக்னிடியூட் மட்டுமே இங்கே 1256 வோல்ட் எனவே இப்போது காயிலின் Q 31 4 5 ஆக இருக்கும் ஏனெனில் இது XL 31 4 மற்றும் R 5 ஆகும் எனவே இது 6 இது ஒரு அடிப்படையில் நாம் காயிலின் Q0 என்று அழைக்கிறோம் எனவே இது XL அடிப்படையில் Lω R ஆகும் எனவே Lω உண்மையில் 31 4 5 ஆகும் எனவே 6 மற்றும் பேண்ட்வித் f0Q0100 6 3 16 ஹெர்ட்ஸ் எனவே இது எளிமையான விஷயம் இப்போது எடுத்துக்காட்டு 4 ஒரு தொடர் சர்க்யூட் R 50 L 0 05 ஹென்றி C 20 மைக்ரோ ஃபாரட் ஒரு மாறுபட்ட பிரிக்வேன்சி கொண்ட V 100 கோணம் 0 வோல்ட் கொண்ட வோல்ட்டேஜ் ஐ கொண்டுள்ளது பிரிக்வேன்சி இங்கே மாறுபடும் பிரிக்வேன்சி மாறுபடுவதால் இண்டக்டர்யின் குறுக்கே அதிகபட்ச வோல்ட்டேஜ்த்தைக் கண்டறியவும் பிரிக்வேன்சி மாறுபடுவதால் இண்டக்டர்யின் குறுக்கே அதிகபட்ச வோல்ட்டேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இப்போது Z√R 2 Lω 1ω C 2அதாவது XL XC 2 ஆகையால் மின்சாரம் I மெக்னிட்யூடு V அளவு √R 2 Lω ω C 2 2 எனவே எல் முழுவதும் வோல்ட்டேஜ்த்தின் அளவு I Lω ஆக இருக்கும் மெக்னிட்யூடு I XL ஐ துரிதப்படுத்துகிறது எனவே XLLω எனவே இது ω L V√R 2 Lω ω C2ஆக இருக்கும் எனவே d VLd ω0 டெரிவேட்டிவ் அமைக்க இந்த சமன்பாடு 1 எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே 0 மற்றும் V க்கு தீர்வு காணுங்கள் VL அதிகபட்சமாக இருக்கும்போது ω இன் மதிப்பைப் பெறுகிறோம் இதன் பொருள் d VLd ω இது இது எளிமைப்படுத்த ½ இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது தயவுசெய்து இதை நீங்களே செய்யுங்கள் இந்த XL ω 2 விரிவாக்குகிறேன் இங்கே 2√ உள்ளது ஏனெனில் இங்கே ½ வகைப்படுத்தி எளிமைப்படுத்தினால் R 2 2 LC 2ω 2 C 20 கிடைக்கும் அதாவது ω1√L C √22 R 2 CL ஆனால் Q0ω0 LR 1ω0 C R Q0 Q0 ஐ பெருக்கினால் நாமும் இருந்தால் Q0 21R 2 ஐப் பெறுவோம் இதன் பொருள் R 2 CL1Q0 2 இன் தலைகீழ் 1 Q0 2 எனவே இங்கே 2 1Q0 2 இந்த எல்லாவற்றையும் நாம் பெற்றுள்ளோம் அதாவது ω 1√L C2 Q022 Q02 1 ஆக இருக்கும் எனவே சமன்பாடு 5 ஒரு உயர் Q க்கு L முழுவதும் அதிகபட்ச வோல்ட்டேஜ் இந்த ω0 இல் நிகழ்கிறது என்பதைக் காட்டுகிறது 1√L C Q மிக அதிகமாக இருந்தால் 2 Q0 2 1 தோராயமாக2 Q0 2 எனவே Q0 மிக அதிகமாக உள்ளது எனவே இந்த சொல் 1 மாறும் அந்த விஷயத்தில்ω அது தோராயமான மதிப்பு 1 √L C இப்போது Q அதிகமாக இருந்தால் அதிகபட்ச வோல்ட்டேஜ் R மற்றும் C முழுவதும் ω0 இல் பெறப்படுகிறது இது ரெசோனன்ஸ் பிரிக்வேன்சி எனவே குறைந்த Q உடன் VC அதிகபட்சம் ω0 க்கு கீழே நிகழ்கிறது மற்றும் VLஅதிகபட்சம் ω0 க்கு மேல் நிகழ்கிறது இது ஒரு சிறிய பயிற்சி இந்த வெளிப்பாட்டைப் பாருங்கள் மற்றும் குறைந்த Q உடன் VCஅதிகபட்சம் ω0 க்குக் கீழே நிகழ்கிறது மற்றும் VL அதிகபட்சம் ω0 க்கு மேல் நிகழ்கிறது இது ஒரு சிறிய பயிற்சி ஏற்கனவே ரெசோனன்ஸ் க்காக இதைச் செய்துள்ளோம் இப்போது சமன்பாடு 2 இலிருந்து ω√22எழுதுவதை எளிதாக்க முடியும் எனவே இப்படி எழுதலாம் எனவே சிஆர்எல் C RL அனைத்து மதிப்புகள் வழங்கப்படுகின்றன ω 1414 ரேடியன்வினாடிக்கு கிடைக்கும் d VLd ω0 இண்டக்டர்யின் குறுக்கே எந்த வோல்ட்டேஜ் அதிகபட்சமாக இருக்கும் என்பதற்கான பதில் இது எனவே XLLω 70 4 Ω தயவுசெய்து இந்த எல்லாவற்றையும் கணக்கிடுங்கள் Z பின்னர் R j XL XC ஆக இருக்கும் எனவே அது எது வந்தாலும் அது 61 2 கோணம் 35 3 டிகிரி Ω ஆகும் எனவே I V Z மெக்னிட்யூடு 100 கோணம் 61 2 ஆக இருக்கும் எனவே 1 635 ஆம்பியர் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ω பெறுவதற்கு கணக்கிடுங்கள் எனவே இது இந்த கணக்கீட்டை உருவாக்குகிறது எனவே VL அதிகபட்சம் I XL ஆக இருக்கும் அதாவது 70 எனவே 115 5 வோல்ட் கிடைக்கும் இந்த எடுத்துக்காட்டு மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இது VL max எனவே உதாரணம் 5 இந்த இணை சர்க்யூட் உள்ளது இது ஒரு இண்டக்டன்ஸ் சர்க்யூட் எனவே 8 j 6 இது கெபாசிட்டர் சர்க்யூட் 8 34 Ω ஆகும் ஆனால் இந்த சி மாறுபடும் C XC மாறுபடும் C ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இதன் விளைவாக ஒரு ω0 5000 ரேடியன்வினாடிக்கு ரெசோனன்ஸ் ஏற்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இந்த உதாரணம் மிகவும் எளிதானது ஏனெனில் ω0 வழங்கப்படுகிறது எனவே இணை சர்க்யூட் எனவே Y18 j 6 18 34 j XC எனவே இது Y எனவே இப்போது இதை 8 j 6 ஆல் பெருக்கி மற்றும் வகுத்தால் 34 j XC ஆல் பெருக்கி மற்றும் வகுத்தால் நமக்கு பின்னர் இது உண்மையான பகுதியாகும் இது கற்பனையான பகுதியாகும் ரெசோனன்ஸ் நேரத்தில் இந்த கற்பனை பகுதி 0 ஆக இருக்கும் எனவே இந்த பகுதியின் 0 என்றால் XC69 5 XC 2 61000 நாம் அதைத் தீர்த்தால் XC இன் இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் எனவே XC 8 எனவே தீர்க்கப்பட்டால் இப்போது ω0 ஐ 5000 ரேடியன்வினாடிக்கு C 24 மைக்ரோஃபரட் கிடைக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இதுதான் விடை இப்போது அடுத்தது இந்த சர்க்யூட்க்கான ரெசோனன்ஸ் க்கு காரணமாகிற RL மற்றும் RC ஐ தீர்மானிக்க வேண்டும் எல்லா பிரிக்வேன்சிகளும் இதன் பொருள் என்னவென்றால் நாம் முன்பு வரையறுக்கப்பட்ட 1 √L C சில காரணிகளால் பெருக்கப்பட்டுள்ளது பின்னர் RL 2 LC RC 2 LC போன்ற காரணி போன்றது RL2RC2 LC என்றால் அது உண்மையில் எல்லா பிரிக்வேன்சிகளிலும் ரெசோனன்ஸ் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த 2 வரும் அது உண்மையில் 00 வரையறுக்கப்படாமல் மாறும் எனவே சர்க்யூட் அனைத்து பிரிக்வேன்சிகளிலும் ரெசோனன்ஸ் இருக்கும் எனவே இதனுடன் ரெசோனன்ஸ் பகுதி முடிந்தது எனவே அந்த எளிய கான்செப்ட் பிறகு நாம் சில பொதுவான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் இது நாம் பார்த்த DC சர்க்யூட்க்கான அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றமாகும் எனவே AC சர்க்யூட்க்கு இது மிகவும் எளிமையானது அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றத்தைக் காண்போம் நாம் ஏற்கனவே ஆரம்பித்த அந்த டி சி யிலிருந்து கருத்துலிருந்து ஏசி நாம் பார்ப்போம் எனவே இது AC சர்க்யூட்க்கான அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றமாகும் இப்போது3 முறைகள் உள்ளன எனவே முறை 1 லோடு மாறக்கூடிய லோடு RL இது எனது வோல்ட்டேஜ் V 0 ஒரு சர்க்யூட்க்கு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் போலாரிட்டி இந்த I சர்க்யூட்க்கு பாயும் மின்சாரமாக குறிக்கப்படுகிறது இது Zg R g j x g இம்பிடான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த RL மாறக்கூடியது டி சி சர்க்யூட் விஷயத்தில் ஏனெனில் டிசி சப்ளை இது R தெவெனின் என்றும் இது டி சி சர்க்யூட் விஷயத்தில் ஒரு V தெவெனின் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கே இது கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் பின்னர் அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றத்திற்கான ஆர் எல் மதிப்பு என்னவாக இருக்கும் எனவே மின்சாரம் மெக்னிட்யூடு பார்த்தால் I தோராயமாக Vg கோணம் 0 என்று இருக்கும் இங்கே அது குழப்பத்தில் இருக்கக்கூடாது இது Vg ஆங்கிள் 0 டிகிரியாக இருக்கும் எனவே மின்சாரம் I Vg ஒன்றாக தொடர் இம்பிடான்ஸ் எனவே R g RL j x g எனவே இது எனது மின்சாரம் மெக்னிட்யூடு ஆகும் இப்போது இது கொடுக்கப்பட்ட பேஸர் ஆகும் இது உண்மையில் நாம் கோண 0 டிகிரியை வைக்கிறோம் ஏனென்றால் விஜி கோணம் 0 டிகிரிக்கு இருக்கும் இது ஒரு பேஸர் ஏனென்றால் நாம் j ஐ வைத்துள்ளோம் எனவே இது பேஸர் மெக்னிட்யூடு அல்ல இப்போது மெக்னிட்யூடு எடுக்கும்போது முழுமையானது இது Vg√R g RL 2 x g 2 எனவே இது மெக்னிட்யூடு எனவே ஆர் எல் முழுவதும் I 2 RL பவர் இருக்கும் எனவே இது Vg 2 RLR g RL 2 x g 2 ஆக இருக்கலாம் இப்போது அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றத்திற்கு d Pd RL0 அதை 0 செய்தால் தீர்க்கப்பட்டால் RL 2 கிடைக்கும்R g 2 x g 2 கிடைக்கும் அதாவது RL√R g 2 x g 2 மற்றும் Zg இன் மெக்னிட்யூடு ஏனெனில் Zg க்கு rg jxg வழங்கப்பட்டது எனவே அதன் மெக்னிட்யூடு Zg √R g2 X g2 கிடைக்கும் x g 0 என்றால் டி சி அதிகபட்ச பவர் பரிமாற்ற தேற்றம் போலவே RL R g அங்கே நாம் செய்கிறோம் இதே போன்ற விஷயம் எனவே இது உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் இந்த சர்க்யூட்க்கு இதை மனதில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த வகையான சர்க்யூட்க்கு RL √R g2 j x g2 mod g ஆக இருக்கும் ஆனால் ஒருபோதும் RL R g ஆக இருக்க வேண்டாம் அது √mod g √R g2 ஆக இருக்கும் அது mod g √R g2 x g2 எனவே இது RL ஆக இருக்கும் எனவே இப்போது முறை 2 இந்த விஷயத்தில் மாறும் ரெசிஸ்டன்ஸ் மாறும் ரியாக்டன்ஸ் கொண்ட அந்த இம்பிடான்ஸ் ZL எனவே இங்கேயும் Vg கோணம் 0 கோணம் இங்கே காட்டப்படவில்லை போலாரிட்டி இங்கே காட்டப்பட்டுள்ளது இது j x g R g j x g என்று வைத்துக்கொள்வோம் இது v இது மின்சாரம் I மற்றும் இந்த ZL மாறக்கூடியது RL மற்றும் XL இரண்டும் மாறக்கூடியவை எனவே இம்பிடான்ஸ் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இப்போது மின்சாரம் I Vg பின்னர் தொடர் சர்க்யூட் போல் R g RL j x g j XL ஐச் சேர்க்கவும் எனவே மின்சாரத்தின் மெக்னிட்யூடு இங்கே நான் அழைக்கிறேன் இங்கே இந்த விஷயம் இருக்கிறது இது இருக்கக்கூடாது எனவே இது vg மற்றும் கோணம் 0 IVg√R g 2 RL 2 x g XL 2 இப்போது P P I 2 RLVg 2 RL R g RL 2 x g XL 2 இது சமன்பாடு 1 ஆகும் எனவே இது ஒரு 2 அல்ல இங்கே நான் மறந்துவிட்டேன் எனவே இப்போது சமன்பாடு 1 இல் RL இந்த சமன்பாடு நிலையானதாக இருந்தால் நாம் அதில் சரி செய்துள்ள ஆர் X g XL ஆக இருக்கும்போது P இன் மதிப்பு அதிகபட்சம் எனவே x g XL என்று சொன்னால் x g XL 0 எனவே இந்த சொல் மறைந்துவிடும் எனவே ஆர் எனவே அந்த விஷயத்தில் P இன் மதிப்பு அதிகபட்சம் ஏனெனில் x g XL என்றால் x g XL என்றால் x g x g XL 0 என்றால் இந்த சொல் இருக்காது எனவே அது Vg 2RLR g RL 2 ஆக இருக்கும் எல் நிலையானதாக இருந்தால் இதன் பொருள் சமன்பாடு ஒன்று Vg 2 ஆக மாறும் இது vg 2 RLR g RL 2 இது சமன்பாடு 2 ஆகும் இப்போது டி சி சர்க்யூட் ஆர் எல் இல் மாறி மாறி இருக்க ஆர் எல் மாறக்கூடியதாக இருந்தால் முறை 1 இல் காட்டப்பட்டுள்ளபடி RL R g ஆக இருக்கும்போது அதிகபட்ச பவர் லோடு க்கு வழங்கப்படுகிறது முதல் முறை X gf0 மற்றும் RLR g என்றும் கூறப்படுகிறது அந்த வழக்கில் எக்ஸ்எல் என்று நாம் அழைப்பது இதன் பொருள் எனவே XL X g என்றால் அதிகபட்ச பவர் லோடு XL R g க்கு வழங்கப்படுகிறது RLR g இங்கே சர்க்யூட் ZLRL j XL இங்கே தேற்றத்தின் அதிகபட்ச பகுதிக்கு ZLR g j x g ஐ வைக்கவும் எனவே இங்கே நாம் அந்த XL X g பின்னர் ZLR g j x g பின்னர் ZLZg conjugate ஏனெனில் Zg உண்மையில் R g j x g ஆகையால் Zg conjugate R g j x g அதனால்தான் அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றத்திற்கு RL மற்றும் XL இரண்டும் நாம் மாறி என்று அழைக்கப்படும் இது அதிகபட்ச மின் பரிமாற்ற அதிகபட்ச மின் பரிமாற்றத்திற்கான நிபந்தனையாகும் இது ZLZg மற்றொன்று முறை 3 இந்த வழக்கில் ZL உள்ளது அங்கு XL சரி செய்யப்பட்டது ஆனால் RL மாறக்கூடியது இதுதான் முறை 3 எனவே அதைச் செய்யுங்கள் எனவே இந்த விஷயத்தில் இதை நேரடியாகச் சேர்த்தால் R g j x g XL கிடைக்கும் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் RL முழுமையான Zg j XL ஆக மாறும் எனவே RL ஆனது R g j x g X ஆக இருக்கும் இது இதை செய்ய முடியும் ஆகையால் எனது ஆர் எல் அதிகபட்ச மின் பரிமாற்ற தேற்றமாக இருக்கும் இது R g 2 X g ஆக இருக்கும் இது 2 எடுக்கப்பட்டது இது அதிகபட்ச பரிமாற்றத்திற்கு நாம் இப்படி எழுதுகிறோம் இந்த இந்த விஷயம் மற்றும் இந்த விஷயம் எனவே இது R g j x g XL ஆக இருக்கும் எனவே இந்த மூன்று நிலைகளிலும் R உள்ளது எனவே இப்போது சில எளிய எளிய எடுத்துக்காட்டு மூன்று நான்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இது நான் காட்டும் படம் 1 என்று வைத்துக்கொள்வோம் லோடு ZL ஒரு எதிர்ப்பு RL ஐக் கொண்டுள்ளது சோர்ஸ் அதிகபட்சமாக வழங்கும் RL இன் மதிப்பைக் கண்டறியவும் இது இந்த அதிகபட்ச பவர் யைப் பயன்படுத்தும் எனவே லோடு க்கு அதிகபட்ச பவர் அதிகபட்ச பவர் P இன் மதிப்பையும் தீர்மானிக்கவும் எனவே அதை அழிக்கிறேன் எனவே சர்க்யூட் வழங்கப்பட்டுள்ளது இது 10 j 20 Ω ஆகும் இது ZL க்கு RL வழங்கப்படுகிறது அதாவது அடிப்படையில் RL ஆகும் இது சோர்ஸ் 50 கோணம் 0 வோல்ட் ஆகும் எனவே நமக்கு RL mod Zg தெரியும் எனவே இது mod 10 j20 ஆக √102 202 எனவே 22 4 Ω அது வரும் எனவே I Vg அதையே நாம் Zg RL என்று அழைக்கிறோம் எனவே Zg 10 2 j 20 மற்றும் RL நமக்கு 22 4 கிடைத்தது எனவே இது 1 31 கோணமாக இருக்கும் 31 7 டிகிரி ஆம்பியர் எனவே P I2 R எனவே 1 312 RL 22 4 எனவே இது 38 5 வாட் ஆகும் இது மிகவும் எளிமையான கணக்கீடு இதேபோல் உதாரணம் 2 இந்த வழக்கில் எடுத்துக்காட்டு 1 ஐ போலவே மீண்டும் செய்யவும் ZLR j XL RL உடன் மீண்டும் செய்யவும் எல் மற்றும் எக்ஸ்எல் இரண்டும் மாறிகள் ஆகும் அதாவது Z RL j XL சேர்க்கப்படும் போது இந்த எல்லா தரவும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த ஒரு ஆர் எல் மற்றும் எக்ஸ்எல் இரண்டும் மாறக்கூடியவை என்பதை நாம் அறிவோம் எனவே எனது Zg 10 j 20 ஆக இருந்தது எனவே ZL Zg conjugate 10 j 20 ஆக இருக்கும் எனவே நம்கோட்பாட்டில் நாம் கண்டது மொத்த இம்பிடான்ஸ் Zg ZL Zg is 10 j 20 ஆகவும் ZL 10 j 20 ஆகவும் இருக்கும் எனவே j 20 j 20 ரத்துசெய்தால் அது 20 Ω ஆக இருக்கும் எனவே I 50 கோணம் 0 டிகிரி இசட் ஆக இருக்கும் 20 ஆக இருக்கும் எனவே இது 2 5 கோணம் 0 டிகிரி ஆம்பியராக இருக்கும் மற்றும் PI 2 R அதனால்தான் I 2 25 2 இது 10 ஆகும் எனவே அது RL10 Ω ஆக இருக்கும் இது 62 5 வாட் ஆக இருக்கும் எனவே இந்த நிபந்தனை மீண்டும் மீண்டும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு எல்லாம் எளிமையானதாக இருக்கும் எனவே இப்போது இந்த படம் 2 இல் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட்களில் ரெசிஸ்டன்ஸ் R g என்பது மாறக்கூடியது அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் R g என்பது 2 மற்றும் 55 Ω க்கு இடையில் மாறக்கூடியது அதாவது R g இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ளது R g இன் மதிப்பு டெர்மினல் ab ல் அதிகபட்ச மின் பரிமாற்றத்தில் இருக்கும் போது விளைகிறது இது எனது முனையம் A மற்றும் இது எனது பி இது எனது R g மாறி RL 10 Ω இது எனது X g 5 Ω எனவே இந்த வழக்கில் என்ன அழைப்பு வோல்ட்டேஜ் ற்கு 10 கோணம் 0 கொடுக்கப்படுகிறது படம் 3 இல் காட்டப்பட்டுள்ள பிணையத்தில் டெர்மினல்கள் AB முழுவதும் இணைக்கப்பட்ட லோடு இந்த சிக்கல் உண்மையில் நான் தீர்க்கவில்லை இதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது நீங்கள் தீர்க்கும் ஒரு பயிற்சி இது எனவே இப்போது அடுத்த சிக்கல் உதாரணம் பதில் இங்கே கொடுக்கப்படவில்லை எனவே இது உண்மையில் அதை தீர்க்க வேண்டும் நான் அதை இங்கே தீர்க்கவில்லை இப்போது படம் 3 இல் காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு 4 முனையம் A B முழுவதும் இணைக்கப்பட்ட லோடு ஒரு மாறி ரெசிஸ்டன்ஸ் RL மற்றும் ஒரு கெபாசிட்டர் எதிர்வினை XC ஐக் கொண்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது 2 Ω மற்றும் 8Ω க்கு இடையில் மாறுபடும் RL மற்றும் XC இன் மதிப்பைத் தீர்மானிக்கவும் இதன் விளைவாக அதிகபட்ச மின் பரிமாற்றம் லோடு க்கு வழங்கப்படும் அதிகபட்ச பவர் P ஐக் கணக்கிட வேண்டும் இதுதான் இங்கே எழுதப்பட்ட கணக்கீடு இது சர்க்யூட் இது வோல்ட்டேஜ் 50 கோணம் 45 டிகிரி ஆகும் இது 3 Ω இது j XC மாறி இது RL j XC மற்றும் RL மாறி இது 2 Ω j 10 is ஆகும் முதலிலேயே DC சர்க்யூட்க்கு தீர்வு கண்டுள்ளோம் எனவே v இது திறந்த சர்க்யூட் நான் மீண்டும் சர்க்யூட் வரையவில்லை எனவே இது எனது VAB இது எனது v எனவே அதை அழிக்கிறேன்

எனவே Zth ஐக் கண்டறிந்தால் 2 64 j 0 72 இருக்கும் பின்னர் ஈக்குவேலன்ட் சர்க்யூட் இந்த V எனவே காஞ்சுகேட் 2 2 be ஆக இருக்கும் ஆனால் இப்போது XC 2 Ω மற்றும் 8 க்கு இடையில் சரிசெய்யப்படுகிறது எனவே XC நெருங்கிய மதிப்பு 2 Ω is ஆகும் ஏனென்றால் அது 0 72 ஆனால் XC 2 Ω மற்றும் 8 Ω க்கு இடையில் மட்டுமே மாறுபடும் எனவே நெருங்கிய மதிப்பு 2 Ω மட்டுமே ஏனெனில் அது 0 7 ஆக உள்ளது எனவே மிக நெருக்கமான மதிப்பு 2 Ω ஆக இருப்பதால் XC as ஆக எடுக்கப்படுகிறது ஆகவே RLmod Zg j XC ஏற்கனவே செய்துள்ளோம் RL மற்றும் XL ஆகியவை மாறக்கூடியவை என்பதை மறந்து விடுங்கள் எனவே இந்த விஷயத்தில் இது 2 2 j XC எடுக்கப்பட்ட 2 Ω ஆக இருக்கும் எனவே இதன் பொருள் எனது RL 2 93 Ω ஆக மாறும் எனவே Z T ஆனது z ஆக மாறும் XC 2 முதல் 8 வரை எக்ஸ்சி எனவே RL mod Zg j XC ஆகையால் நான் I Z T கணக்கீடு இந்த மதிப்பைப் பெற்றது Z T 8 கோணம் 73 3 டிகிரி ஆம்பியர் கிடைக்கும் மற்றும் பவர் 82 இன் 2 93 அதாவது 187 5 watt